அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பைனான்சியல் கவுண்டிங் அதாவது நிதி கணக்கியல் குறித்த புதிய படிப்பு தொடங்கப் போகிறோம் இது என்னைப் பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகம் நான் வரதராஜ் பப்பட் நான் ஒரு பட்டயக் கணக்காளர் மற்றும் செலவு கணக்காளர் தற்போது நான் ஐ டி மும்பையில் நிதி துறை ஆசிரியராக இருக்கிறேன் மேலும் நான் முக்கியமாக அக்கவுண்டிங் அதாவது கணக்கியல் துறையிலும் எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளாதாரத்திலும் ஆர்வமாக பாடம் கற்பிக்கிறேன் அக்கவுண்டிங் கணக்கியல் பேங்க்ரப்சீ பிரடிக்சன் திவால் நிலை கணிப்பு பைனான்சியல் டிஸ்கிளோசெஸ் நிதி வெளிப்பாடுகள் பைனான்சியல் இன்கிளுஷன் நிதி சேர்க்கை போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட் இலாகா மேலாண்மை கிரீன் ஆக்கவுண்டிங் பசுமை கணக்கியல் மற்றும் இது போன்ற பல்வேறு ஆராய்ச்சித் துறைகளிலும் நான் ஆர்வத்துடன் ஈடுபட்டிருக்கிறேன் நான் யோக பிரம்மவித்யா மற்றும் பாரதிய சமஸ்கிருதத்திலும் ஆர்வமாக உள்ளேன் இவை எனது பேஸ்புக் பக்கங்கள் பற்றியது ஒரு விரிவான ஆய்வுக்காக நான் "நிதி கணக்கியல் ஒரு நிர்வாக கண்ணோட்டத்தில்" Financial Accounting A Managerial Perspective என்ற ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளேன் இது முக்கியமாக கணக்கியல் ஆய்வில் ஆர்வமுள்ளவர்களுக்கு உதவுகிறது ஆனால் வர்த்தகம் அல்லது கணக்கியல் பின்னணி இல்லாத மாணவர்களை கருத்தில் கொண்டு இதை எழுதி இருக்கிறேன் இப்போது அவர்களும் ஆர்வமாக இதை படிக்கின்றனர் இப்போது இந்த பாடத்தில் முக்கியமாக நிதி கணக்கியல் மற்றும் நிதிநிலை அறிக்கைகள் பற்றி விவாதிக்க போகிறோம் செலவு கணக்கியல் தொடர்பான மேலும் ஒரு பாடத்திட்டம் எங்களிடம் உள்ளது இது செலவுகள் தொடர்பான கணக்கியல் சிக்கல்களை பற்றி விவாதிக்கும் பாடம் பாடநெறியின் போது நீங்கள் பல்வேறு அசைன்மென்ட் அதாவது எழுத்து பணிகளை சமர்ப்பிக்க வேண்டும் இதைப்பற்றி நாம் நேரம் வரும்போது விவாதிப்போம் எனவே இப்போது இந்த PPT கலந்துரையாடலில் நிதி செலவு கணக்கியல் இடையிலான ஒப்பீடு தொடங்குவோம் பின்னர் பினஞ்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது நிதிநிலை அறிக்கைகள் பற்றியும் அறிந்து கொள்வோம் இப்போது காமர்ஸ் வர்த்தகம் மற்றும் அக்கவுண்டன்சி கணக்கியல் மாணவர்களைப் பொருத்தவரை அவர்களின் அடிப்படை பின்னணியாக கணக்கியல் இல்லாதவர்களுக்கு இந்த பாடநெறி மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் ஆனால் நீங்கள் பொறியாளர்கள் அல்லது மருத்துவர்கள் என்று கருதும் மற்றவர்களுக்கு கூட நீங்கள் கலை மாணவர்கள் அல்லது அறிவியல் மாணவர்கள் என்பது இந்த பாடநெறி உங்களுக்கு சமமாக முக்கியமானதாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலையில் சேரும் போது அல்லது வியாபாரம் செய்யும் போது உங்களின் வணிக நிபுணத்துவத்திற்காக நீங்கள் முக்கியமாக பணியமர்த்த படுகிறீர்கள் ஆனால் நீங்கள் ஏணியில் மேலே செல்லும் பொழுது உண்மையில் உங்கள் மேலாண்மை மற்றும் நிதி நிபுணத்துவம் அதிக முக்கியத்துவம் அடைகிறது எனவே கணக்கியல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் இது நிதி குறித்த உங்கள் புரிதலை உருவாக்க உதவும் நீங்கள் ஒரு நிர்வாக நிலையில் இருக்கும்போது மிகவும் முக்கியமான உங்கள் மற்றும் பிறரின் செயல்திறனை பகுப்பாய்வு செய்ய இது உங்களுக்கு உதவும் இப்போது கணக்கியல் என்றால் என்ன என்பதைப் பற்றி கொஞ்சம் விவாதிப்போம் எளிமையான சொற்களில் கணக்கியல் என்பது வணிகத்தில் மொழியாக வரையறுக்கலாம் அங்கு செயல்திறன் அறிக்கையிடப்பட்டு நிதி அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படுகிறது நீங்கள் சரியாக கணக்கியல் அறிந்து கொண்டீர்கள் என்றால் அது செயல் திறனை மேம்படுத்துவதற்கு வழிவகுக்கிறது இது இறுதியில் லாபத்தை அதிகரிக்கும் அனைத்து வணிக நடவடிக்கைகளை பிளானிங் திட்டமிடுவதற்கும் ஆர்கனிசிங் ஒழுங்குபடுத்துவதற்கும் கண்ட்ரோலிங் கட்டுப்படுத்துவதற்கும் கணக்கியல் தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் அரசு அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் போன்ற வணிக சாரா நிறுவனங்களுக்கும் கூட இப்போது கணக்கியல் பற்றிய தனிப்பட்ட முதலீடு மற்றும் வரி திட்டமிடல் முடிவுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த பாடத்திட்டம் உங்களை ஒரு கணக்காளராக மாற்றுவது அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அடிப்படையாக கணக்கியலில் தகுதி உள்ளவர்கள் ஆனால் இன்னும் விரிவாக கணக்கியலை கற்றுக் கொள்ளலாம் மற்றும் கணக்காளராக மாறலாம் ஆனால் இந்த பாடத்திட்டம் அனைவருக்குமானது எனவே நீங்கள் ஒரு கணக்காளராக இருக்க விரும்பலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கலாம் உங்கள் ஒரு பொறியாளராக இருக்கலாம் நீங்கள் ஒரு மேலாளராக இருக்கலாம் நீங்கள் ஒரு மருந்தாளராக இருக்கலாம் ஆனால் இந்த பாடநெறி சில அடிப்படை கணக்கியல் சொற்களை புரிந்து கொள்ள உதவுகிறது இதில் கற்றுக் கொண்ட சொற்கள் உங்களுக்கு எந்த ஒரு பகுதியிலும் அல்லது துறையிலும் உதவியாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் செயல்திறன் நிதி அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்போகிறது மேலும் இந்த பாடத்திட்டம் முக்கியமாக அந்த சொற்களை புரிந்து கொள்ள வைப்பதாகும் இப்போது கணக்கியலின் மூன்று முக்கியமான பாடப் பிரிவுகள் உள்ளன எனவே இந்த பாடப்பிரிவுகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் முதலாவது பைனான்சியல் அக்கவுண்டிங் அதாவது நிதி கணக்கியல் பின்னர் காஸ்ட் அக்கவுண்டிங் அதாவது செலவு கணக்கியல் மற்றும் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் மேலாண்மை கணக்கியல் உள்ளன இப்போது இந்த குறிப்பிட்ட படிப்பு பைனான்சியல் அக்கவுண்டிங் நிதி கணக்கியல் பற்றிய பாடம் ஆகும் எனவே நிதி கணக்கியல் பாடம் என்னவென்பதை விரிவாக பார்ப்போம் ஆனால் இப்போது நாங்கள் மூன்று முக்கிய பாடப் பிரிவுகளை வேறுபடுத்த முயற்சிக்கிறோம் ஆகவே நிதி கணக்கியல் என்னவென்றால் பைனான்சியல் டிரன்சாக்சன்ஸ் அதாவது நிதி பரிவர்த்தனைகளை பதிவு செய்வது என்பது முதல் படியாகும் அடுத்த கட்டம் சமரசிங் த டிரன்சாக்சன்ஸ் அதாவது பரிவர்த்தனைகளை சுருக்கமாகக் கூறுவது மூன்றாவது பொதுவாக பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிதி நிலை அறிக்கைகளை தயாரித்து அதன்படி நிதி நிலையை ரிப்போர்ட்டிங் த பைனான்சியல் பொசிஷன் நிதி நிலையை அறிவிப்பு செய்வது இப்போது சுருக்கமாக ஒவ்வொரு வணிக பரிவர்த்தனையும் ஏதேனும் நிதி தாக்கம் இருந்தால் அதை பதிவு செய்ய வேண்டும் சில வணிக பரிவர்த்தனைகளை பற்றி உங்களுக்கு புரிய வைக்க இங்கே உதாரணமாகச் சொல்கிறேன் நீங்கள் மூலப் பொருளை வாங்கலாம் பின்னர் நீங்கள் சில பிராசசிங் செயலாக்கங்களை செய்யலாம் நீங்கள் ஒரு பின்னிஸ்ட் புரோடக்ட் அதாவது முடிக்கப்பட்ட பொருளை விற்க செய்யலாம் டிரவெல்லிங் எக்பென்சஸ் பயணத்திற்கான செலவுகளை செய்யலாம் உங்களிடம் பேங்க் சார்ஜஸ் வங்கிக் கட்டணங்கள் வசூலிக்கப்படலாம் நீங்கள் இன்ட்ரஸ்ட் அதாவது வட்டி பெறலாம் இவை அனைத்தும் வணிக பரிவர்த்தனைகளின் எடுத்துக்காட்டுகள் மற்றும் அவை பதிவு செய்யப்பட வேண்டும் நீங்கள் ஒரு நான் பிசினஸ் என்டிடி வணிக சாரா நிறுவனமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு என்ஜிஓ தன்னார்வ தொண்டு நிறுவனம் அல்லது நீங்கள் ஒரு அரசாங்கம் என்று இருந்தாலும் இந்த அனைத்து பரிவர்த்தனைகளும் உள்ளன எனவே வணிகம் அல்லது வணிகம் அல்லாதது எதுவாக இருந்தபோதிலும் எந்த ஒரு நிதி பரிவர்த்தனையும் பதிவு செய்யப்பட வேண்டும் எனவே நிதி கணக்கியலின் முதல் படி ஒவ்வொரு டிரன்சாக்சன் பரிவர்த்தனையும் பதிவு செய்வது அடுத்த கட்டம் பரிவர்த்தனைகளை சம்மரைசிங் சுருக்கமாக கூறுவதாகும் ஏறக்குறைய உங்கள் அனைவருக்கும் சொந்த வங்கிக் கணக்கு இருக்கும் ஆகவே நீங்கள் வங்கியுடன் பல்வேறு பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவீர்கள் நீங்கள் பாஸ் புக் பாஸ் புத்தகம் அல்லது பேங்க் ஸ்டேட்மென்ட் அதாவது வங்கி அறிக்கையையும் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இப்போது வங்கி அறிக்கை உங்களுக்கு என்ன தருகிறது வங்கி அறிக்கை அல்லது பாஸ் புத்தகம் என்பது வங்கியுடன் உங்கள் பரிவர்த்தனைகளின் சுருக்கமாகும் இப்போது வங்கி இலட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது மற்றும் அவர்கள் பலவிதமான பரிவர்த்தனைகளை கொண்டுள்ளனர் மேலும் வாடிக்கையாளர்களை தவிர பல்வேறு முதலீடு மற்றும் கடன் தொடர்பான பரிவர்த்தனைகளையும் அவர்கள் கொண்டுள்ளனர் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட கணக்கு வைத்திருப்பவர் தொடர்பான பரிவர்த்தனைகளை மட்டுமே சுருக்கமாக பதிவு செய்து கொடுக்கிறார்கள் பின்னர் அவர்கள் உங்களுக்கு ஒரு பாஸ் புத்தகத்தை தருகிறார்கள் அதற்கு அடுத்தபடி தொடர்புடைய பதிவுகளை சுருக்கமாக பதிவு செய்து கொடுக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு வங்கியின் வாடிக்கையாளராக உங்கள் பரிவர்த்தனைகளின் சுருக்கம் கிடைத்தால் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வங்கியின் பிற பரிவர்த்தனைகளில் நீங்கள் ஆர்வம் காட்டவில்லை மற்ற வாடிக்கையாளர்களின் தகவல்களை உங்களுக்கு அனுப்ப எந்த வங்கிக்கும் அங்கீகாரம் இல்லை எனவே அவர்கள் உங்களைப் பற்றிய பரிவர்த்தனைகளை சுருக்கமாக கூறுவார்கள் அது இரண்டாவது படி ஆகும் எனவே இந்த எடுத்துக்காட்டு ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளர் அவரின் தனிப்பட்ட பரிவர்த்தனை ஆகும் அதுபோலவே வங்கி ஒரே இடத்தில் கடன்களை பற்றிய பரிவர்த்தனைகள் ஒரே இடத்தில் அவர்களின் சொத்துக்கள் பற்றிய பரிவர்த்தனைகள் ஒரே இடத்தில் அவர்களின் சேலரி எக்ஸ்பண்ட்டீச்சர் அதாவது சம்பள செலவு பரிவர்த்தனைகள் ஆகியவற்றை சுருக்கமாக கூறுகிறது ஆகவே அவர் இரண்டாவது கட்டத்தில் தொடர்புடைய பரிவர்த்தனைகளை சுருக்கமாக கூறுவார்கள் கணக்கியலில் பயன்படுத்தப்படும் சொற்களை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் முதலாவதாக ஜெர்னலைசிங் அதாவது தினசரி புத்தகத்தில் வெளியிடுவது அல்லது பதிவு செய்வது என அழைக்கப்படுகிறது இரண்டாவது லெட்ஜெர் அதாவது பேரேடு கணக்குகளை தயாரித்தல் என்று அழைக்கப்படுகிறது இப்போது நான் இங்கே அந்த வாசகங்களை பயன்படுத்தவில்லை எனவே எளிமையாக இருக்க நான் இரண்டு சொற்களை மட்டும் பயன்படுத்த முயற்சித்தேன் ஒன்று ரெக்கார்டிங் ஆப் டிரன்சாக்சன்ஸ் அதாவது பரிவர்த்தனைகளின் பதிவு மற்றும் இரண்டாவது சம்மரைசிங் ஆப் டிரன்சாக்சன்ஸ் பரிவர்த்தனைகளின் சுருக்கம் இப்போது மூன்றாவதாக ரிப்போர்ட்டிங் அதாவது தெரிவித்தல் அல்லது அறிவித்தல் செய்யப்படுகிறது ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே பரிவர்த்தனைகளை சுருக்கமாக கூறியுள்ளீர்கள் இப்போது கணக்கியல் காலத்தின் முடிவில் அது ஒரு வருடம் இருக்கலாம் அல்லது இறுதி நிலுவைகளை அறிந்து கொள்வதில் நீங்கள் ஆர்வமாக உள்ள மாதத்தின் இறுதியில் இருக்கலாம் ஆகவே நீங்கள் உங்கள் புரோஃபிட் லாபத்தை அறிய விரும்பலாம் உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பலாம் உங்களிடம் எவ்வளவு பேங்க் டெபாசிட் வங்கி வைப்பு நிதி உள்ளது என்பதை அறிய விரும்பலாம் எனவே உங்கள் நிதி நிலையை குறிக்கும் சம்பாதிக்கும் பேலன்ஸ் சம்மரி ஆப் பேலன்ஸ் நிலுவைகளின் இறுதி கணக்கு சுருக்கத்தை நீங்கள் பெற விரும்புகிறீர்கள் மூன்றாவது கட்டத்தில் பல்வேறு பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிதி நிலை அறிக்கைகளை தயாரிப்பதன் மூலம் அறிக்கை செய்யப்படுகிறது நிதி கணக்கியலின் முழு பயிற்சியும் முக்கியமாக வெளிப்புற பயனாளிகளின் நோக்கமாக கொண்ட நிதிநிலை அறிக்கைகளை தயாரிப்பதாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நிதி அறிக்கைகள் வணிகத்தின் வெளியாட்களுக்கு அனுப்பப்படுகின்றன இப்போது யார் வெளிப்புற பயனாளிகளாக இருக்க முடியும் பெரும்பாலான மக்கள் வருமானவரி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருந்தால் வருமான வரி தாக்கல் செய்யும்போது உங்கள் நிதி நிலையை தெரிவிக்க வேண்டும் ஆகவே நிதிநிலை அறிக்கைகளை பயன்படுத்துபவர்கள் வரி விதிப்பு அதிகாரிகள் அல்லது அரசாங்க அதிகாரிகளாக இருக்கலாம் வேறு பல பயனாளிகள் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக கடன் பெறுவதற்காக நீங்கள் ஒரு வங்கியை அணுகினால் உங்கள் ஃபைனான்ஸ் பைனான்சியல் ஸ்டேட்மென்ட் நிதிநிலை அறிக்கை அல்லது பேலன்ஸ் ஷீட் இருப்பு நிலை அறிக்கை சமர்ப்பிக்கும்படி வங்கி அதிகாரிகள் கேட்பார்கள் எனவே அவர் உங்கள் வெளிப்புற பயனாளிகளாக இருக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளர் சில அறிக்கையை பெற விரும்புகிறார்கள் சில நேரங்களில் விற்பனையாளர் பதிவுக்காக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சப்ளையர் விற்பனையாளராக இருக்க விரும்புகிறீர்கள் அந்த நிறுவனம் உங்கள் நிதி அறிக்கையை கேட்பார்கள் ஆகவே உங்கள் வாடிக்கையாளர்கள் அல்லது உங்கள் விற்பனையாளர்கள் கூட நிதிநிலை அறிக்கையை பார்க்க ஆர்வம் உள்ளவர்களாக மாறுகிறார்கள் பின்னர் உங்கள் பணியாளர்கள் கூட அறிக்கையை பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டலாம் ஆகவே பல்வேறு வெளிப்புற பயனாளர்களுக்கு நிதி அறிக்கை வழங்கப்படுகிறது பல பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் தங்களது நிதிநிலை அறிக்கைகளை பப்ளிக் டொமைன் பொதுத்தளத்தில் வெளியிடுகின்றன எனவே அந்த நிதிநிலை அறிக்கைகளில் ஆர்வம் உள்ள எவருக்கும் அவை கிடைக்கின்றன இன்டர்ணல் யூசர்ஸ் உள் பயனர்கள் மனதில் நன்கு அக்கறை கொண்டுள்ளனர் அவை நிர்வாகமாக இருக்கலாம் அல்லது உங்கள் இயக்குனர்கள் குழு அல்லது உங்கள் உரிமையாளராக இருக்கலாம் ஆனால் பொதுவாக நிதிநிலை அறிக்கைகள் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் வெளிப்புற பயனர்கள் கிடைக்க வேண்டும் அதனால்தான் நிதி கணக்கியல் வெளிப்புற பயனர்களை இலக்காகக் கொண்டது என்று நான் கூறியுள்ளேன் ப்ராசஸ் செயல்முறை அல்லது நிதி கணக்கியலின் படிகள் குறித்த அனைத்து புரிதல்களையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது கணக்கியலின் இரண்டாவது பாடத்திட்டம் காஸ்ட் அக்கவுண்டிங் அதாவது செலவு கணக்கியல் அதோடு ஒப்பிடுவோம் இப்போது காஸ்ட் அக்கவுண்டிங் செலவு கணக்கியல் என்று வரும்போது மூன்று முக்கியமான பணிகள் உள்ளன முதலாவது செலவுகளை பதிவு செய்வது இப்போது நிதி கணக்கியல் உடன் இது பொருந்துகிறது என்பதை நீங்கள் காணலாம் ஏனென்றால் இதிலும் பதிவு செய்வது என்பது முதல் படியாக இருக்கிறது அடுத்தது அனாலிசிஸ் ஆஃப் காஸ்ட் அதாவது செலவு பகுப்பாய்வு மற்றும் மூன்றாவது காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் செலவு அறிக்கைகளை தயாரித்தல் நிதி கணக்கியலில் பரிவர்த்தனைகளை பதிவு செய்வது முதல் படியாக இருப்பது போலவே இங்கும் அதே போல் பதிவு செய்வது முதல் படியாக இருக்கிறது என்பதை பார்க்கும்போது நீங்கள் ஆச்சரியப்படலாம் எனவே இவை இரண்டும் ஒன்று போல உள்ளது என்ற கேள்வியை கேட்கும் பொழுது ஆம் என்பதுதான் பலமுறை பதிலாக இருக்கும் ஏனென்றால் பெரும்பாலான நிதி பரிவர்த்தனைகள் உங்களுக்கு சில செலவை கொடுக்கக் கூடும் கிட்டத்தட்ட எல்லா செலவுகளும் நிதிப் பரிவர்த்தனைகள் என்று அறியப்படும் உதாரணமாக நீங்கள் வெளியே ஒரு உணவகத்திற்கு செல்கிறீர்கள் நீங்கள் சில செலவுகளை செய்கிறீர்கள் அது ஒரு நிதி பரிவர்த்தனையாக இருக்கும் இது உங்களுக்கு ஒரு செலவு ஆகும் நீங்கள் வாடகை செலுத்துகிறீர்கள் வாடகை என்பது நிதி பரிவர்த்தனை ஆகும் மேலும் இது உங்களுக்கு ஒரு செலவு நீங்கள் மீண்டும் சேலரி சம்பளத்தை செலுத்துகிறீர்கள் இது நிதி பரிவர்த்தனை ஆகும் மற்றும் இதுவும் ஒரு செலவு எனவே பல மடங்கு கிட்டத்தட்ட அனைத்து செலவுகளும் நிதி பரிவர்த்தனைகளில் அடங்கும் அதனால் மீண்டும் உங்களுக்கு இந்த முறையை சொல்லத் தேவையில்லை நீங்கள் ஏற்கனவே நிதி கணக்கியலில் இந்த பதிவு செய்துள்ளீர்கள் பிறகு நீங்கள் ஏன் பதிவு செய்ய வேண்டும் இதற்கு பதில் கூற வேண்டுமென்றால் உண்மையில் நீங்கள் அதிகமாக பதிவு செய்ய வேண்டும் ஏனெனில் செலவு கணக்கியலில் நீங்கள் நிறைய விவரங்களுடன் பதிவு செய்கிறீர்கள் எடுத்துக்காட்டாக பைனான்சியல் அக்கவுண்டிங் நிதி கணக்கியலில் சம்பளத்தை பதிவு செய்கிறீர்கள் ஆனால் இங்கே காஸ்ட் அக்கவுண்டிங் செலவு கணக்கியலில் குறிப்பிட்ட ஊழியர் என்ன வேலை செய்கிறார் என்பதற்கான நேரத்தை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள் நீங்கள் பணியின் தன்மை பற்றிய கூடுதல் விவரங்களையும் பதிவு செய்கிறீர்கள் எனவே செலவின் பதிவு உண்மையில் மிகவும் விரிவான பதிவு ஆகும் இது பல்வேறு தலைப்புகளின் கீழ் செலவுகளை அனலைஸ்சிங் பகுப்பாய்வு செய்ய வழிவகுக்கிறது எடுத்துக்காட்டாக மேனுஃபாக்சரிங் எக்பென்சஸ் உற்பத்தி செலவு புரோடக்சன் எக்பென்சஸ் தயாரிப்பு செலவு மார்க்கெட்டிங் எக்பென்சஸ் சந்தைப்படுத்தல் செலவு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்பென்சஸ் நிர்வாக செலவு மற்றும் பலவற்றை கூறலாம் இந்த பகுப்பாய்வின் அடிப்படையில் இறுதியாக நீங்கள் காஸ்ட் ஷீட் அதாவது செலவுத் தாள் போன்ற பல்வேறு நிதி அறிக்கைகள் அவற்றைப் பற்றி அறிகிறீர்கள் காஸ்ட் அக்கவுண்டிங் செலவு கணக்கியலின் முதன்மையான இலக்கு இன்டர்ணல் யூசர்ஸ் உள் பயனர்களுக்கு என்பதை மனதில் கொள்ள வேண்டும் எனவே இது கான்ஃபிடன்ஸ்யல் டேட்டா ரகசிய தரவு என்பதால் யாருக்கும் வழங்கப்படவில்லை இது முக்கியமாக உன் பயனர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் ஆகவே நான் கொஞ்சம் பின்னோக்கி செல்வதாக நீங்கள் கருதுகிறீர்கள் என்று நம்புகிறேன் எனவே இப்போது முதலில் பைனான்சியல் அக்கவுண்டிங் நிதி கணக்கியல் பற்றி விவாதிக்கிறோம் பின்னர் காஸ்ட் அக்கவுண்டிங் செலவு கணக்கியல் பற்றி விவாதிக்கிறோம் செலவு கணக்கியல் குறித்த அதிக விவரங்களை நாம் இங்கு விவாதிக்கப் போவதில்லை ஏனென்றால் செலவு கணக்கியல் குறித்த ஒரு தனி பாடத்திட்டத்தை நாம் கொண்டிருக்கிறோம் அதைப்பற்றி கூடுதல் விவரங்களை அப்போது அங்கே விவாதிப்போம் அக்கவுண்டிங் கணக்கியலில் மூன்றாவது படி அல்லது மூன்றாவது பகுதி என்பது மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் மேலாண்மை கணக்கியல் என்று அழைக்கப்படுகிறது இப்போது மேலாண்மை கணக்கியலில் என்ன செய்யப்படுகிறது என்பதை பார்க்கும்போது அது ஒரு அம்பரல்லா கான்சப்ட் குடை கருத்து இப்போது பைனான்சியல் டேட்டா நிதி தரவு மற்றும் அதர் டேட்டா பிற தரவு இரண்டையும் பதிவு செய்கிறீர்கள் நிதி தரவை பிற தரவுகளுடன் பகுப்பாய்வு செய்யும் போது அது மேனேஜரியல் டெசிஷன்ஸ் நிர்வாக முடிவுகளுக்கு முக்கியமாக பயன்படுத்தப்படும் பல்வேறு அறிக்கைகளை தயாரிக்க வழிவகுக்கிறது எனவே இந்த தரவு மீண்டும் ஒரு ரகசியமானதாகும் இது பல்வேறு நிலையில் நிர்வாகம் முடிவெடுப்பதற்காக பராமரிக்கப்படுவதால் இதை வெளி ஆட்களுக்கு வழங்கக்கூடாது ஆகவே இது உள் பயன்பாட்டுக்கு மட்டுமே இலக்காகக் கொண்டு பயன்படுத்தப்படுகிறது இப்போது நாங்கள் மீண்டும் இந்த பாட நெறிகளை மீட்டெடுத்து உள்ளோம் எனவே ஒருபுறம் உங்களுக்கு நிதி கணக்கியல் கிடைத்துள்ளது இது பொதுவாக எக்ஸ்ட்டர்ணல் யூஷர்ஸ் வெளிப்புற பயனர்களுக்கு பப்ளிக் டொமைன் பொது தளத்தில் வெளியிடப்படுகிறது மறுபுறம் உங்களுக்கு செலவு மற்றும் மேலாண்மை கணக்கியல் கிடைத்துள்ளது இவை இரண்டும் ஒன்றாக சேர்த்து மேனேஜர்யல் அக்கவுண்டிங் நிர்வாக கணக்கியல் என்று அழைக்கப்படுகிறது இது டெசிஷன் மேக்கிங் அதாவது முடிவெடுப்பது குறித்த தகவலை உங்களுக்கு வழங்குகிறது இது முக்கியமாக இன்டர்ணல் யூஷர்ஸ் உள் பயனர்களுக்காக அளிக்கப்படுகிறது இப்போது நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் முக்கிய பாடப்பிரிவுகளை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் நிதி கணக்கீட்டில் நிதிநிலை அறிக்கையை தயாரிப்பது இறுதி இலக்கு என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் அதனால் இப்போது நிதிநிலை அறிக்கைகள் என்றால் என்ன எவை முக்கியமான நிதிநிலை அறிக்கைகள் மற்றும் இந்த அறிக்கைகள் எந்த நோக்கங்களுக்காக செயல்படுகின்றன என்பதை பற்றி பார்ப்போம் இப்போது முதல் விஷயமாக பார்க்க வேண்டியவை என்னவென்றால் முக்கியமான அறிக்கைகள் எவை உங்களில் பலர் அவைகளை பற்றி கேள்விப்பட்டு இருக்கலாம் அல்லது அவைகளை பற்றி அறிந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன் வெவ்வேறு நிதிநிலை அறிக்கை களைப்பற்றி நாம் இங்கே பார்க்கலாம் உங்களின் பெரும்பாலோர் நினைத்தது சரி பேலன்ஸ் சீட் இருப்பு நிலை அறிக்கை உள்ளது புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் லாப நட்டக் கணக்கு உள்ளது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பணப்புழக்க அறிக்கை உள்ளது மற்றும் நிதி அறிக்கைகளாக கருதப்படும் வேறுபல அறிக்கைகளும் உள்ளன சுருக்கமான வடிவத்தில் நமக்கு பைனான்சியல் இன்பர்மேஷன் அதாவது நிதித் தகவல்களை வழங்கும் எந்த ஒரு அறிக்கையும் ஒரு பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் நிதி அறிக்கையாக கருதப்படுகிறது அவை என்ன நோக்கத்திற்காக நமக்கு உதவுகின்றன உதாரணமாக இருப்பு நிலை அறிக்கை எடுத்து பார்த்தது நாம் அறிந்து கொள்ள கூடிய விஷயம் என்ன அந்த நிறுவனங்களின் பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் நிதி நிலை அறிக்கையை நீங்கள் தெரிந்துக்கொள்ள விரும்பினால் அந்த நிறுவனங்களிடம் என்ன அசட்ஸ் சொத்துக்கள் உள்ளன என்பதையும் ஏதேனும் பேயபில்ஸ் செலுத்த வேண்டியவை அல்லது லியாபிலிடீஸ் பொறுப்புகள் உள்ளதா என்பதை அறிந்துகொள்ள விரும்பினால் பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை குறிப்பில் இருந்து நீங்கள் பெறும் அனைத்து தகவல்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம் அதுதான் இருப்புநிலை குறிப்பின் நோக்கம் ஆகும் இருப்புநிலை அறிக்கை உங்களுக்கு என்ன தருகிறது என்பது குறித்து அடுத்து வரும் ஸ்லைடில் விரிவாக விவாதிக்க உள்ளோம் அடுத்தது புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் லாபம் மற்றும் நஷ்ட கணக்கு இந்தப் பெயர் குறிப்பிடுவது போல சில ஆண்டு அல்லது ஒரு மாதத்தின் முடிவில் உங்களுக்கு லாபம் அல்லது நஷ்டம் என்ன என்பதை தெரிவிக்கிறது இது இன்கம் வருமானம் அல்லது ரெவின்யூ வருவாயின் முக்கிய செயல் ஓட்டங்கள் எங்கே என்பதை உங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறது அந்த பணத்தை நீங்கள் எங்கே செலவிட்டீர்கள் இறுதியாக பல்வேறு நிலைகள் உங்களுக்கு எஞ்சியிருக்கும் லாபம் என்ன லாபம் மற்றும் நஷ்ட கணக்கு மூலமாக இவைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும் நம்மிடம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அதாவது பணப்புழக்க அறிக்கை என்ற ஒரு அறிக்கை உள்ளது ஏனென்றால் நீங்கள் செய்யும் வணிகத்தில் எவ்வளவு பணம் உருவானது அதை எங்கு எவ்வாறு செலவழிக்கப்பட்டது என்பதை அறிய நீங்கள் மிகவும் ஆர்வமாக இருப்பீர்கள் பணம் சம்பாதிப்பதற்கான முக்கிய ஆதாரங்கள் யாவை பணத்தை செலவழிப்பதற்கு முக்கிய பயன்பாடுகள் யாவை பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்வதற்கான முக்கிய காரணங்கள் யாவை மேலும் இதுபோன்ற நிறைய செயல்பாடுகளை அறியவும் ஆர்வமாக இருப்பீர்கள் எனவே இவை அனைத்தும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பணப்புழக்க அறிக்கையில் சுருக்கமாக உள்ளன இவைகளை தவிர ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அதாவது நிதி ஓட்ட அறிக்கை என்ற ஒரு அறிக்கை இருக்கிறது சப்சிடியரி புக்ஸ் அதாவது துணை புத்தகங்களின் நிதிநிலை அறிக்கைகள் உள்ளன பணம் தொடர்பான பரிவர்த்தனைகள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட நிதி அறிக்கையில் உள்ளன அவை கேஸ் புக் ரொக்க புத்தகம் எனப்படும் எனவே பல்வேறு நிதிநிலை அறிக்கைகள் தயாரிக்கப்படுகின்றன அவை அனைத்தும் ஏதாவது ஒரு வகையான நிதிநிலை அறிக்கையாக இருக்கக் கூடும் இந்த பாடத்திட்டத்தில் நாம் முக்கியமாக இருப்புநிலை அறிக்கை மற்றும் லாபநஷ்ட கணக்கு பற்றி பேசப்போகிறோம் மேலும் வரவிருக்கும் வாரங்களில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அதாவது பணப்புழக்க அறிக்கை பற்றி பேசுவோம் இப்போது அதை ஒரு லேமேன் லாங்குவேஜ் அதாவது சாதாரண மொழியில் உங்களுக்கு புரிய வைக்கப் போகிறேன் நீங்கள் ஒரு நிறுவனத்தை நடத்த விரும்புகிறீர்கள் அல்லது எந்த ஒரு நிறுவனத்துக்கும் வணிகம் செய்வதற்கு சில ஆதாரங்களும் வளங்களும் தேவை எனவே உங்களுக்கு ரிசோர்சஸ் வளங்கள் கிடைக்கின்றன அந்த ரிசோர்சஸ் வளங்கள் யாரோ ஒருவரால் வழங்கப்படுகின்றன எனவே ரிசோர்சஸ் வளங்களை கொடுப்பதற்கு புரோவைடர்ஸ் வழங்குநர்கள் உள்ளனர் எந்த ஒரு நிறுவனத்துக்கும் இந்த வளங்களும் வளங்களை வழங்குபவர்களும் எப்போதும் பொருத்தமாக இருக்க வேண்டும் இப்போது பொதுவாக செயல்பாடுகளை செய்யும் போது நீங்கள் ஒரு அடிப்படை பிசினஸ் மாடல் வணிக மாதிரியை பின்பற்றுங்கள் எனவே நீங்கள் வணிகத்தை கொஞ்சம் பணத்துடன் தொடங்கலாம் பின்னர் ரா மெட்டீரியல் மூலப் பொருட்களை வாங்குவது அல்லது அத்தியாவசிய பொருட்களை கொள்முதல் செய்கிறீர்கள் இந்த அத்தியாவசிய பொருட்கள் ஆப்பரேஷன் செயல்பாட்டில் கன்ஸ்யூம் நுகரப்படுகின்றன பின்னர் அதை ஃபிண்ணிஸ்ட் கூட்ஸ் முடிக்கப்பட்ட பொருட்களாக பெறுகிறீர்கள் அவை வினியோகம் செய்யப்படுகின்றன பின்னர் நீங்கள் அதை பில்லிங் செய்கிறீர்கள் பணத்தை வசூல் செய்கிறீர்கள் இப்போது பணமாக உங்களுக்கு திரும்பவும் வந்து சேருகிறது எனவே நம்மிடம் உள்ள இந்த சுற்று பொதுவாக மணி சைக்கிள் பண சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு பிசினஸ் சைக்கிள் வணிக சுழற்சி அல்லது வேல்யூ அடிசன் சைக்கிள் மதிப்புக்கூட்டல் சுழற்சி என்றும் அழைக்கப்படலாம் ஏனென்றால் நாங்கள் இங்கே சொல்ல முயற்சிப்பது என்னவென்றால் நீங்கள் எக்ஸ் அளவு பணத்தை கொண்டு வணிகத்தை ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் அது முழு செயல் முறையிலும் சென்று பின்னர் நீங்கள் எக்ஸ் பிளஸ் அதாவது அதற்கும் மேலாக பணத்தை சம்பாதிக்க நினைக்க வேண்டும் ஆகவே சில கூடுதல் பணத்தை உருவாக்கும் வடிவத்தில் சில வேல்யூ அடிசன் மதிப்புக்கூட்டல் இருக்க வேண்டும் இது ஒரு அடிப்படை பிசினஸ் மாடல் வணிக மாதிரி இப்போது இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு கொண்டிருப்பதால் ஆதரிக்க படுகிறது மேலும் இது மக்களால் இயக்கப்படுகிறது ஏனென்றால் முழு அமைப்பையும் இயக்கும் நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் இந்த பிசினஸ் மாடல் வணிக மாதிரி அல்லது பிசினஸ் சைக்கிள் வணிக சுழற்சியின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறார்கள் இப்போது வழக்கமாக உங்கள் வளங்களின் நுகர்வுக்காக கொள்முதல் செய்ய செல்லும் போது ஆரம்பப் பகுதியில் செலவுகள் ஏற்படும் மேலும் நீங்கள் அதை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் போது நீங்கள் பணத்தை மீட்டெடுக்க தொடங்குகிறீர்கள் அது வருவாயை உருவாக்குகிறது இப்போது செலவு மற்றும் வருவாய் இரண்டையும் ஒப்பிட்டுப் பார்க்க ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது இப்போது அந்த அறிக்கை என்னவாக இருக்கும் உங்களில் பெரும்பாலானோர் அதை சரியாக யூகிக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அதுதான் லாபம் மற்றும் நஷ்ட கணக்கு என்று அழைக்கப்படுகிறது இது உங்கள் செலவு மற்றும் வருவாயை ஒப்பிடுகிறது நீங்கள் சாதாரணமாக லாபம் ஈட்ட விரும்பினால் செலவை விட அதிக வருவாய் உங்களுக்கு தேவைப்படும் மேலும் நீங்கள் கன்சிஸ்டன்ட்லி நிலையாக லாபம் ஈட்டினால் வணிகம் அல்லது அமைப்பு ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் மாறும் மேலும் இது நீண்ட காலம் நீடிக்கவும் உதவும் இப்போது இந்த பிசினஸ் மாடல் வணிக மாதிரியிலிருந்து பி மற்றும் எல் என்றால் என்ன பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள நாம் முயற்சிப்போம் பி மற்றும் எல் கணக்கு என அழைக்கப்படும் வருவாய் மற்றும் செலவை ஒப்பிடுவதற்கு ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்று நாம் தற்போது விவாதித்தோம் இது லாபம் அல்லது நஷ்டம் வடிவத்தில் நெட் ரிசல்ட் நிகர முடிவை உங்களுக்கு வழங்குகிறது மறுபுறம் உங்கள் வளங்களை பட்டியலிடும் ஒரு அறிக்கையை நீங்கள் தயாரிக்கிறீர்கள் அந்த வளங்கள் சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் அந்த வளங்களை கொடுப்பவர்கள் அல்லது வழங்குபவர்கள் அவர்களை பொறுப்புக்கள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது உங்கள் சொத்துக்கள் மேலும் பிக்ஸட் ஆசெட்ஸ் நிலையான சொத்துக்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன எனவே உங்களிடம் உள்ள எந்த ஒரு உள்கட்டமைப்பும் பிக்ஸட் அசெட்ஸ் நிலையான சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இன்ப்ராஸ்ட்ரக்சர் உள் கட்டமைப்பு என்பது நிரந்தர இயல்புடையது இது உங்கள் செயல்பாட்டில் தொடர்ந்து நுகரப்படுவதில்லை இது உங்கள் செயல் முறையை அதிகரிக்கும் கேட்டலிஸ்ட் வினையூக்கியாக செயல்படுகிறது இப்போது உங்கள் பிஸ்னஸ் சைக்கிள் வணிக சுழற்சியில் தொடர்ந்து நகரும் சொத்துக்கள் உள்ளன இந்த சொத்துக்கள் கரண்ட அசெட்ஸ் தற்போதைய சொத்துக்கள் அல்லது நடப்பு சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே நமக்கு இரண்டு முக்கிய பிரிவுகள் அதாவது பிக்ஸட் அசெட்ஸ் நிலையான சொத்துக்கள் மற்றும் கரண்ட அசெட்ஸ் நடப்பு சொத்துக்கள் கிடைத்துள்ளன அந்த நடப்பு சொத்துக்கள் சில நேரங்களில் வொர்கிங் கேப்பிட்டல் செயல்பாட்டு மூலதனம் என்றும் அழைக்கப்படுகின்றன இப்போது பிக்ஸட் அசெட்ஸ் நிலையான சொத்துக்களின் ஏதேனும் ஒரு எடுத்துக் காட்டை பற்றி நீங்கள் யோசித்துப் பார்த்தால் நான் ஒரு மிக எளிதான உதாரணம் சொல்கிறேன் அது லேண்ட் நிலம் அல்லது பில்டிங் கட்டிடம் எனவே வணிகத்தை நடத்துவதற்கு உங்களுக்கு கட்டிட வடிவத்தில் சில இடம் தேவைப்படும் வாகனங்கள் கம்ப்யூட்டர் கணினி போன்ற நிலையான சொத்துக்கள் மற்றும் கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் கணினி மென்பொருள்கள் இவைகளும் நிலையான சொத்துக்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆகவே ஹார்டுவேர் வன்பொருள் மற்றும் சாப்ட்வேர் மென்பொருள் இவை அனைத்தும் பிக்ஸட் அசெட்ஸ் நிலையான சொத்துக்களின் எடுத்துக்காட்டுகளாகும் கரண்ட அசெட்ஸ் தற்போதைய சொத்துக்களின் எடுத்துக்காட்டுகள் என்ன தற்போதைய சொத்துக்களை நீங்கள் மணி சைக்கிள் பண சுழற்சியில் பார்க்க முடியும் இப்போது தற்போதைய சொத்துக்கள் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்று நினைக்கிறேன் எனவே நீங்கள் பிரோகியூர்மெண்ட கொள்முதல் செய்யும் போது ரா மெட்டீரியல் மூலப்பொருளை பர்ச்சேசிங் வாங்குகிறீர்கள் பின்னர் அந்த மூலப்பொருள் உங்கள் கையில் ஒரு இன்வெண்டரி சரக்காக மாறுகிறது அல்லது தற்போதைய சொத்தாக உள்ளது பின்னர் நீங்கள் மூலப்பொருளை உபயோகித்து பின்னிஸ்ட் கூட்ஸ் முடிக்கப்பட்ட பொருட்களை உருவாக்கலாம் முடிக்கப்பட்ட பொருட்கள் உங்களிடம் இன்வெண்டரி சரக்காக இருக்கும் இந்த முடிக்கப்பட்ட பொருட்கள் தற்போதைய சொத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் இவ்வாறு முடிக்கப்பட்ட பொருட்கள் அல்லது எந்த ஒரு சேவையும் நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கலாம் ஆனால் வாடிக்கையாளர்கள் உடனடியாக உங்களுக்கு பணம் செலுத்த மாட்டார்கள் அதனால் வாடிக்கையாளர்களிடம் இருந்து வசூலிக்கப்பட வேண்டிய சில நிலுவைகள் இருக்கலாம் எனவே ரிஷிவபில் பேலன்ஸ் பெறத்தக்க நிலுவைகளும் உங்கள் தற்போதைய சொத்துக்கள் உங்களிடம் கையில் உள்ள பணம் அல்லது வங்கிக் கணக்கில் உள்ள உங்கள் பணம் எதுவாக இருந்தாலும் இவை அனைத்தும் உங்களின் தற்போதைய சொத்துக்களுக்கு எடுத்துக்காட்டாகும் எனவே நிலையான மற்றும் தற்போதைய சொத்துக்கள் இவை இரண்டும் சொத்துக்களின் முக்கிய எடுத்துக்காட்டு ஆகும் பணியாளர்கள் அல்லது மக்கள் இவர்களை சொத்துக்களாக உங்களால் எழுத முடியுமா ஆம் மற்றும் இல்லை என்பதே இதற்கு பதில் ஏனென்றால் மக்கள் மனித சொத்துக்கள் வணிகத்திற்கான மிக முக்கியமான சொத்துக்கள் இது உங்களிடம் உள்ள இன்டலக்சுவல் கேபிடல் அறிவுசார் மூலதனம் அவர்கள் வணிகத்தை நடத்துகிறார்கள் அண்பார்ச்சூன்நேட்லி துரதிஷ்டவசமாக ஹியூமன் அசெட்ஸ் மனித சொத்துக்கள் இருப்புநிலை குறிப்பில் காட்ட அனுமதிக்கப்படவில்லை அவை ஏன் இருப்புநிலை குறிப்பில் காட்டக்கூடாது என்று நீங்கள் யோசிக்க முடியுமா ஏனென்றால் ஹியூமன் அசெட்ஸ் மனித சொத்துக்கள் அந்த நிறுவனத்துக்கும் அல்லது அந்த வணிகத்துக்கும் சொந்தமானவை அல்ல அவர்கள் அங்கு வேலை செய்கிறார்கள் ஊழியர்களாக அல்லது கூட்டாளிகளாக அல்லது உரிமையாளர்களாக இருக்கலாம் ஆனால் அவை சொந்தமான சொத்துக்கள் அல்ல எனவே அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான அல்லது அந்த அமைப்புக்கு சொந்தமான பொருளை மட்டும் சொத்தாகக் காண்பிக்க வேண்டியது அவசியம் பார்க்கும் மக்களை ஹியூமன் அசெட்ஸ் மனித சொத்துக்களாக இருந்தாலும் அதை இருப்பு நிலை அறிக்கையில் காட்டக்கூடாது அதனால் தான் நான் ஸ்லைடில் மக்களை இருப்பு நிலை அறிக்கையில் கீழே குறிப்பிட்டுள்ளேன் எனவே இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் வணிகத்திற்கான வளங்கள் இவைகளுடன் சேர்ந்தது வளங்களை வழங்குபவர்கள் தேவைப்படுகிறார்கள் ஏனென்றால் வளங்கள் என்பது இலவசமாக வர முடியாது வளங்களை வழங்கக்கூடிய வழங்குநர் ஒருவர் இருக்க வேண்டும் யார் அவற்றை வழங்கியுள்ளனர் மூன்று நான்கு எடுத்துக்காட்டுகள் ஸ்லைடில் கொடுக்கப்பட்டுள்ளன கேப்பிட்டல் மூலதனம் உள்ளது பாரோயிங்ஸ் கடன்கள் உள்ளன மற்றும் கரெண்ட் லியாபிலிடீஸ் தற்போதைய பொறுப்புகள் உள்ளன இப்போது கேப்பிட்டல் மூலதனம் என்றால் என்ன மூலதனம் என்பது உரிமையாளர்கள் வைத்திருக்கும் அல்லது முதலீடு செய்திருக்கும் பணத்தை குறிக்கிறது கடன் என்றால் என்ன பாரோயிங்ஸ் கடன் வாங்குதல் என்பது லெண்டர்ஸ் கடன் வழங்குபவர்கள் உங்களுக்கு வழங்கிய பணத்தை குறிக்கிறது எடுத்துக்காட்டாக வங்கிகள் அல்லது பைனான்சியல் இன்ஸ்டிட்யூசன்ஸ் நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு ஓரளவு தொகையை கடனாக கொடுத்திருப்பது கரண்ட அசட்ஸ் தற்போதைய சொத்துக்கள் அல்லது கரெண்ட் லியாபிலிடீஸ் தற்போதைய கடன்கள் என்றால் என்ன தற்போதைய கடன்கள் சுழற்சியில் இருந்து உருவாக்கப்படும் பணம் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஏதாவது வாங்கி இருந்தால் அதற்கு பணம் செலுத்தவில்லை என்றால் அந்த நிலுவைத் தொகைகள் அல்லது பேயபிள்ஸ் செலுத்த வேண்டியவை தற்போதைய கடன்களாக கருதப்படுகின்றன எனவே இப்போது நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இருப்புநிலை அறிக்கையின் சொத்து பக்கத்திலும் கடனின் பொறுப்பிலும் முக்கியமான பொருட்கள் யாவை என்பதை அறிந்திருப்பீர்கள் இப்போது நாம் இதுவரை விவாதித்ததில் என்ன என்பதைப் பார்ப்போம் முதலில் அக்கவுண்டிங் கணக்கியல் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டோம் பின்னர் பைனான்சியல் அக்கவுண்டிங் நிதி கணக்கியல் மற்றும் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் நிர்வாக கணக்கியல் ஆகியவற்றை டிஸ்டிங்கிஷ் வேறுபடுத்தி பார்க்க முயற்சித்தோம் நிதி கணக்கியல் முக்கியமாக வெளி பயனர்களுக்கு பயன்படக்கூடியது மேலும் நாம் செலவை பதிவு செய்து அறிக்கைகளை தயாரிக்க முயற்சிக்கிறோம் காஸ்ட் அக்கவுண்டிங் செலவு கணக்கியலில் இது முக்கியமாக உன் பயனர்களுக்கு பயன்படக்கூடியது செலவை பதிவு செய்து பல்வேறு நிதி அறிக்கைகளை வழங்குகிறோம் அடுத்த பகுதியில் பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிதி அறிக்கைகளை பற்றி நாம் விவாதித்தோம் எனவே மணி சைக்கிள் பண சுழற்சி அல்லது பிசினஸ் சைக்கிள் வணிக சுழற்சி என்றால் என்ன என்பதையும் வணிக சுழற்சியில் இருந்து லாபம் மற்றும் நஷ்டம் கணக்கு மேலும் இருப்புநிலை அறிக்கையை எவ்வாறு பெறுவது என்பதையும் நாம் விவாதித்தோம் அடுத்த வகுப்பில் இதை தொடரப் போகிறோம் மேலும் பி மற்றும் எல் P L மற்றும் இருப்பு நிலை பற்றி மேலும் விவாதிக்கப் போகிறோம் எனவே இந்த முதல் வகுப்பை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஆகவே தயவு செய்து இரண்டாவது வகுப்பையும் கவனியுங்கள் வணக்கம்